கம்ப்யூட்டர் நெட்வொர்க் மற்றும் இணைய ப்ரோடோகாலில் உள்ள பாடத்திற்கு மீண்டும் வருக எனவே கடைசி வகுப்பில் ஐபிவி 4 முகவரியின் இந்த கருத்தை நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம் மேலும் சப்நெட்டிங் மற்றும் சூப்பர்நெட்டிங் உதவியுடன் கிளாஸ்ஃபுல் மற்றும் கிளாஸ்லெஸ் அட்ரஸிங் திட்டத்தின் கருத்தை நாங்கள் ஆராய்ந்தோம் எனவே இன்று நாம் சப்நெட்டிங் மற்றும் சூப்பர்நெட்டிங் பற்றிய ஒரு குறிப்பிட்ட எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் மேலும் ஒரு பெரிய முகவரிக் குளம் கொடுக்கப்பட்டால் அந்த குறிப்பிட்ட முகவரிக் குளத்திலிருந்து பல சப்நெட்களை எவ்வாறு உருவாக்க முடியும் எனவே இந்த அடிப்படை முகவரி வடிவமைப்பை சிஐடிஆரில் பார்த்தோம் எனவே உங்களிடம் ஐபி முகவரி மற்றும் அதனுடன் தொடர்புடைய சப்நெட் மாஸ்க் உள்ளது உங்கள் சப்நெட் ஐபி புலத்தில் எத்தனை பிட்கள் உள்ளன என்பதை சப்நெட்மாஸ்க் தீர்மானிக்கிறது எனவே இங்கே இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் உங்கள் முதல் 8 பிளஸ் 4 இன் 12 பிட்கள் உங்கள் நெட்வொர்க் ஐபி மீதமுள்ள பிட்கள் ஹோஸ்ட் முகவரிக்கு எனவே இது உங்கள் சப்நெட் எல்லையை வழங்குகிறது எனவே இந்த பிட்கள் உங்கள் சப்நெட் ஐபிக்கானது மீதமுள்ள பிட்கள் அந்த குறிப்பிட்ட சப்நெட்டில் உள்ள ஹோஸ்டை அடையாளம் காணும் எனவே நெட்வொர்க்கில் இந்த வகையான படிநிலை முகவரி கருத்தை நீங்கள் எவ்வாறு உண்மையில் வைத்திருக்க முடியும் என்பதற்கு சப்நெட்டிங் செய்வதற்கான சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் எனவே ஒரு பிணையத்தின் ஐபி முகவரி 203 டாட் 110 டாட் 0 டாட் 0 ஸ்லாஷ் 16 என்று வைத்துக் கொள்ளுங்கள் எனவே சிஐடிஆர் குறியீட்டில் இந்த ஸ்லாஷ் 16 என்பது பிணைய ஐபி புலத்தில் உங்களுக்கு 16 பிட்கள் இருப்பதாகவும் மீதமுள்ள 32 மைனஸ் 16 அதாவது 16 பிட்கள் ஹோஸ்ட் முகவரிகளுக்கானவை எனவே இது உங்களுக்கு வழங்கப்பட்ட முகவரி பூல் ஆகும் இது ஒரு நிறுவன நெட்வொர்க் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அமைப்பு நெட்வொர்க்கில் இந்த எல்லை திசைவி மத்திய ஐபி ஒதுக்கீடு அதிகாரத்திலிருந்து உள்ளது இந்தியாவைப் பொறுத்தவரை இது ஒரு பி சி அங்கிருந்து அவர்கள் இந்த குறிப்பிட்ட ஐபி முகவரி யைப் பெறுகிறார்கள் 203 டாட் 110 டாட் 0 டாட் 0 ஸ்லாஷ் 16 எனவே இது ஐபி முகவரி இது இந்த முழு நெட்வொர்க்கையும் குறிக்கிறது இப்போது இந்த நெட்வொர்க்கில் இந்த நெட்வொர்க்கை மூன்று சப்நெட்டுகளாக பிரிக்க அமைப்பு விரும்புகிறது என்று கூறுங்கள் எனவே இந்த நெட்வொர்க்கிற்குள் நான் மூன்று சப்நெட்டுகளைச் சொன்னேன் இது அவர்கள் உருவாக்க விரும்பும் ஒரு சப்நெட் பின்னர் இது அவர்கள் உருவாக்க விரும்பும் மற்றொரு சப்நெட் மேலும் அவர்கள் உருவாக்க விரும்பும் மூன்றாவது சப்நெட் என்று கூறுங்கள் எனவே அவர்கள் இந்த மூன்று சப்நெட்களையும் உருவாக்க விரும்புகிறார்கள் எனவே இந்த முழு முகவரிக் குளத்தையும் மூன்று வெவ்வேறு சப்நெட்களாக எவ்வாறு பிரிப்பீர்கள் என்ற கேள்வி வருகிறது எனவே மூன்று சப்நெட்டுகளை வைத்திருக்க எத்தனை பிட்கள் தேவை என்று முதல் கேள்வி வருகிறது எனவே உண்மையில் மூன்று சப்நெட்களை உருவாக்க எங்களுக்கு 3 பிட்கள் தேவை 2 பிட்கள் அல்ல ஏன் 2 பிட்கள் இல்லை ஏனென்றால் அனைத்து பூஜ்ஜியங்களையும் சப்நெட் முகவரிமுகவரியில் உள்ள அனைத்தையும் மீண்டும் தவிர்க்க விரும்புகிறோம் எனவே எல்லா பூஜ்ஜியங்களின் பிரச்சினை மற்றும் அனைத்து ஒரு சப்நெட்டுகளும் இது போன்றது நீங்கள் அனைத்து 0 களையும் ஒரு சப்நெட் ஐபியாகப் பயன்படுத்துகிறீர்களா என்று சொல்லுங்கள் எனவே இங்கே இந்த குறிப்பிட்ட திசைவிக்கு 192 டாட் 168 டாட் 0 0 ஸ்லாஷ் 16 இன் ஐபி முகவரி உள்ளது இப்போது இந்த 0 ஐ சப்நெட்டில் எடுத்துக்கொள்வதன் மூலம் சப்நெட்டை உருவாக்குங்கள் பகுதி எனவே இதை நான் இரண்டு சப்நெட்டுகளாக பிரிக்க விரும்புகிறேன் இப்போது இந்த சப்நெட்டில் ஒரு சப்நெட்டைக் குறிக்க இந்த 0 ஐயும் மற்றொரு சப்நெட்டைக் குறிக்க இந்த 1 ஐயும் பயன்படுத்துகிறேன் இப்போது இந்த சப்நெட்டைக் குறிக்க இந்த 0 ஐப் பயன்படுத்தினால் இப்போது பிணைய முகவரி பகுதி மற்றும் சப்நெட் பகுதியைக் கருத்தில் கொண்டு எனக்கு 17 பிட் உள்ளது இது இந்த சப்நெட்டைக் குறிக்கப் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் சுவாரஸ்யமாக இந்த சப்நெட்டுக்கான அடையாளங்காட்டியாக 0 ஐப் பயன்படுத்தினால் இந்த சப்நெட்டுக்கான பிணைய முகவரி உங்கள் அசல் நெட்வொர்க்கிற்கான பிணைய முகவரிக்கு சமம் எனவே இந்த சப்நெட்டுக்கான பிணைய முகவரி 192 புள்ளிகள் 168 புள்ளி 0 புள்ளி 0 இந்த சப்நெட்டுக்கான பிணைய முகவரி 192 டாட் 168 டாட் 0 டாட் 0 ஆக இருக்கும் அதனால்தான் நாங்கள் பொதுவாக அனைத்து 0 சப்நெட்டுகளையும் பயன்படுத்துவதைத் தவிர்க்கிறோம் ஏனெனில் நீங்கள் அனைத்து 0 சப்நெட்டுகளையும் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் நாங்கள் அதை சப்நெட் 0 என்று அழைக்கிறோம் எனவே நீங்கள் அனைத்து 0 சப்நெட்டுகளையும் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் சப்நெட் ஐபி உங்கள் அசல் நெட்வொர்க் ஐபிக்கு அசலுக்கு சமமாக மாறுவது போன்ற சிக்கல் உங்களுக்கு இருக்கலாம் இதேபோல் அனைத்து 1 சப்நெட்டுகளுக்கும் நீங்கள் 192 டாட் 168 டாட் 128 டாட் 0 ஸ்லாஷ் 17 போன்ற சப்நெட்டை உருவாக்கும் போதெல்லாம் இங்கே காணலாம் எனவே இங்கே நான் இந்த 1 ஐ சப்நெட் அடையாளங்காட்டியாக எடுத்துக்கொள்கிறேன் சப்நெட் காட்டி எனவே நான் இந்த 1 ஐ சப்நெட் குறிகாட்டியாக எடுத்துக் கொண்டால் அந்த விஷயத்தில் எனது சப்நெட் ஐபி 192 டாட் 168 டாட் 128 டாட் 0 ஆக இருக்கும் எனவே 1 அனைத்து 0 களையும் பின்பற்றுகிறது 1 இங்கே இருந்தால் அனைத்து 0 வி இது தசம வடிவத்தில் 128 ஆக இருக்கும் எனவே இந்த சப்நெட்டிற்கான ஒளிபரப்பு ஐபி கண்டுபிடிக்க நீங்கள் முயற்சித்தால் இந்த சப்நெட்டிற்கான ஒளிபரப்பு ஐபி ஹோஸ்ட் பிட்களில் உள்ள அனைத்து 1 களுக்கும் சமமாக இருக்கும் பின்னர் அனைத்து 1 வி எனவே இது 255 க்கு சமம் இது 255 க்கு சமம் எனவே இந்த சப்நெட்டிற்கான ஒளிபரப்பு ஐபி 192 டாட் 168 டாட் 255 டாட் 255 ஆகும் இப்போது அசல் சப்நெட்டுக்கான ஒளிபரப்பு ஐபி என்ன எனவே இந்த அசல் சப்நெட்டுக்கான ஒளிபரப்பு ஐபி மீண்டும் உள்ளது ஏனெனில் இது 16 பிட் எனவே இந்த பிட்கள் அனைத்தையும் நான் 1 ஆக உருவாக்க வேண்டும் எனவே இது 192 புள்ளி 168 ஆகும் 1 கள் மற்றும் அனைத்து 1 கள் எனவே 192 168 டாட் 255 டாட் 255 அதாவது இந்த சப்நெட்டிற்கான ஒளிபரப்பு ஐபி அசல் சப்நெட்டின் ஒளிபரப்பு ஐபிக்கு சமமாகிறது எனவே இது அனைத்து 1 சப்நெட்டின் பிரச்சனையாகும் எனவே இந்த சப்நெட்டிற்கான ஒளிபரப்பு ஐபி என்பதை நீங்கள் கண்டறிந்தால் 192 டாட் 168 டாட் 0 க்கு சமமாக இருக்கும் அனைத்து 0 சப்நெட்டுகளும் வித்தியாசமாக இருக்கும் பின்னர் அனைத்து 1 களும் வித்தியாசமாக இருக்கும் அனைத்து 1 களையும் குறிக்கும் ஆனால் சிக்கல் என்னவென்றால் சப்நெட்டுக்கான பிணைய ஐபி அசல் நெட்வொர்க்கின் பிணைய ஐபிக்கு சமமாக மாறும் இது சப்நெட் ஒன்று அல்லது அனைத்து ஒரு சப்நெட்டுக்கும் சப்நெட் பூஜ்ஜியத்திற்கான சிக்கலாகும் அசல் நெட்வொர்க்கிற்கான ஒளிபரப்பு ஐபி உங்கள் சப்நெட்டின் ஒளிபரப்பு ஐபிக்கு சமமாக மாறும் என்பது சிக்கல் எனவே அதனால்தான் நாங்கள் அனைத்து பூஜ்ஜியங்களையும் சப்நெட் ஐபி புலத்தில் உள்ள அனைத்தையும் பயன்படுத்த மாட்டோம் எனவே முந்தைய வழக்கில் மீண்டும் நீங்கள் மூன்று சப்நெட்களைக் குறிக்க 2 பிட்களைப் பயன்படுத்தப் போகிறீர்கள் என்றால் நீங்கள் சப்நெட்டின் ஒரு பகுதியாக 0 0 அல்லது உங்கள் சப்நெட் ஐபியின் ஒரு பகுதியாக 0 1 ஐப் பயன்படுத்த வேண்டும் எனவே எல்லா பூஜ்ஜியங்களையும் ஒரு சப்நெட்டையும் தவிர்க்க நீங்கள் அதைப் பயன்படுத்த விரும்பவில்லை எனவே இந்த சப்நெட்களைச் செய்ய நீங்கள் மூன்று பிட்களைப் பயன்படுத்த வேண்டும் இப்போது இந்த சப்நெட்டைச் செய்ய நீங்கள் மூன்று பிட்களைப் பயன்படுத்த விரும்பினால் உங்கள் சப்நெட் ஐபி 1 0 0 ஐயைக் கொண்டிருக்கலாம் சப்நெட் 2 1 0 1 ஆகவும் சப்நெட் 3 1 1 0 ஆகவும் மீதமுள்ள 13 பிட்களைப் பயன்படுத்தலாம் அந்த சப்நெட்களுக்குள் ஹோஸ்ட்களை உரையாற்ற எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் 1 0 0 ஐ சப்நெட் ஐபியாகப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் சப்நெட்டுகள் 203 டாட் 110 டாட் 128 டாட் 0 ஸ்லாஷ் 19 ஆக மாறும் அது ஆம் அதனால் தான் சப்நெட் மாஸ்க் ஏனெனில் சப்நெட்டைக் குறிக்க ஹோஸ்ட் முகவரியிலிருந்து 3 பிட்களை எடுத்து வருகிறோம் எனவே சப்நெட் மாஸ்க் 16 பிளஸ் 3 ஆக மாறுகிறது அது 19 க்கு சமம் 2 வது சப்நெட் நீங்கள் 1 0 1 ஐப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் புள்ளியிடப்பட்ட தசம வடிவத்தில் இரண்டாவது சப்நெட் 203 புள்ளி 110 புள்ளி 160 1 0 1 ஐத் தொடர்ந்து அனைத்து 0s 0 குறைப்பு 19 நீங்கள் 1 1 0 ஐ எடுத்துக் கொண்டால் அது 203 புள்ளியாகிறது 110 புள்ளி 192 1 1 0 மற்றும் அனைத்து 0 களும் 192 க்கு சமமான தசம சமம் மற்றும் 0 குறைப்பு 19 எனவே உங்களுக்கு வழங்கப்பட்ட பிணைய ஐபியிலிருந்து மூன்று வெவ்வேறு சப்நெட்களை உருவாக்கலாம் இப்போது சிஐடிஆரின் மற்றொரு உறுதியான உதாரணத்தைப் பார்ப்போம் எனவே ஐ டி காரக்பூரின் ஒரு காட்சியை நான் எடுத்துள்ளேன் எனவே இது எங்கள் கணினி மற்றும் தகவல் மையம் எனவே எங்கள் சி சி அவர்கள் பி சி யிலிருந்து ஐபி பூல் எடுத்துள்ளனர் ஐபி பூல் என்று சொல்லுங்கள் அவர்கள் பெறுகிறார்கள் 203 டாட் 110 டாட் 0 டாட் 0 ஸ்லாஷ் 19 எனவே இந்த ஐபி பூல் அவர்களுக்கு வழங்கப்பட்டால் 19 பிட்கள் பிணைய முகவரிக்கானவை பின்னர் மீதமுள்ள 32 கழித்தல் 19 அதாவது 13 பிட்கள் என்றால் அவை ஹோஸ்ட் முகவரிக்கு பயன்படுத்தலாம் இப்போது இந்த 13 பிட் ஹோஸ்ட் முகவரியில் ஐ டி கரக்பூருக்குள் மொத்தமாக உள்ளது இப்போது நாங்கள் ஐ டி கரக்பூர் சி இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் வி எம் வினோத் குப்தா ஸ்கூல் ஆப் மேனேஜ்மென்ட் மற்றும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இ யின் மூன்று வெவ்வேறு துறைகளில் கவனம் செலுத்துகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது சிஎஸ்இக்கு 2000 ஹோஸ்ட் உள்ளது விஜிஎஸ்ஓஎம் 500 ஹோஸ்டையும் ஈஇ 500 ஹோஸ்டையும் கொண்டுள்ளது ஹோஸ்ட் புலத்தில் இந்த 13 பிட் மூலம் நீங்கள் மூன்று வெவ்வேறு சப்நெட்டை உருவாக்க விரும்புகிறீர்கள் ஒரு சப்நெட் சி க்கும் இரண்டாவது சப்நெட் வி எம் க்கும் மூன்றாவது சப்நெட் இ எனவே இந்த 13 பிட் மூலம் நீங்கள் அதை எப்படி செய்வீர்கள் என்ற கேள்வி வருகிறது எனவே முதலில் இந்த எண்ணிக்கையிலான ஹோஸ்ட்களை நிவர்த்தி செய்ய ஒரு மதிப்பீட்டைச் செய்வோம் எனக்கு எத்தனை பிட்கள் தேவை இப்போது 2000 ஹோஸ்ட்டை உரையாற்ற உங்களுக்கு குறைந்தபட்சம் 11 பிட்கள் தேவை ஏனென்றால் சக்தி 11 க்கு 2 2 2 க்கு சமமாகிறது எனவே சக்தி 11 க்கு 2 என்பது 2048 ஆகும் எனவே 11 பிட்களுடன் நீங்கள் 2000 ஹோஸ்ட்களை ஆதரிக்கலாம் VGSOM ஐ ஆதரிக்க 9 பிட் தேவை 9 பிட்கள் என்றால் நீங்கள் 512 கழித்தல் 2 ஐ ஆதரிக்க முடியும் அதாவது 510 ஹோஸ்டின் எண்ணிக்கை எனவே இது VGSOM க்கு இதேபோல் EE க்கு உங்களுக்கு 9 பிட்கள் தேவை இப்போது இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள் நீங்கள் இந்த ஹோஸ்டைக் கொண்டிருக்க வேண்டிய அதிகபட்ச பிட்கள் 11 பிட்கள் எனவே அப்படியானால் நீங்கள் ஹோஸ்டை உரையாற்ற 11 பிட்களை எடுத்துக்கொண்டால் 2 பிட்கள் மட்டுமே மீதமுள்ளன ஏனென்றால் இங்கே நீங்கள் இந்த சப்நெட் முகமூடியிலிருந்து மொத்தம் 13 பிட்களைக் கொண்டிருக்கலாம் ஹோஸ்டைக் குறிக்க மொத்தம் 13 பிட்களைப் பெறலாம் 13 பிட்டுகளில் ஒரு ஹோஸ்டைக் குறிக்க 11 பிட்கள் தேவைப்பட்டால் 2 பிட்கள் மட்டுமே தேவை சப்நெட்டிங் செய்ய 2 பிட்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன 2 பிட்களைப் பயன்படுத்துவதால் நீங்கள் சப்நெட்டிங் சரியாக செய்ய முடியாது என்று நாங்கள் முன்பு பார்த்தோம் எனவே இங்கே நாம் சூப்பர்நெட்டிங் என்ற கருத்தைப் பயன்படுத்துகிறோம் எனவே சூப்பர் நெட்டிங் என்ற கருத்தை இங்கே எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதைப் பார்ப்போம் எனவே நாம் என்ன செய்கிறோம் அதனால் அதுதான் முழு விஷயம் எனவே எங்கள் முகவரிஇடம் 203 டாட் 110 டாட் 0 டாட் 0 ஸ்லாஷ் 19 ஆகவே எங்களிடம் 13 பிட்கள் உள்ளன அவை ஐ பி நெட்வொர்க்கின் அனைத்து ஹோஸ்ட்களுக்கும் சேவை செய்யக் கிடைக்கின்றன மேலும் இந்த முகவரிஇடத்தை மூன்று சப்நெட்களில் பிரிக்க வேண்டும் சிஎஸ்இக்கு 11 பிட்கள் தேவை விஜிஎஸ்ஓஎம் 9 பிட்கள் தேவை மற்றும் ஈஇ அவர்களின் ஹோஸ்ட் முகவரிக்கு 9 பிட் தேவை என்பதை நாங்கள் கண்டோம் எனவே மூன்று சப்நெட்களை அடையாளம் காண எங்களுக்கு 2 பிட் மட்டுமே உள்ளது எனவே மீண்டும் அனைத்து பூஜ்ஜியங்களையும் ஒரு சப்நெட்டுகளையும் தவிர்க்க இது சாத்தியமில்லை எனவே இங்கே நாம் சூப்பர்நெட்டிங் என்ற கருத்தைப் பயன்படுத்துகிறோம் அதாவது VGSOM மற்றும் EE நெட்வொர்க்கை ஒன்றாக இணைக்கிறோம் எனவே நீங்கள் VGSOM மற்றும் EE நெட்வொர்க்கை ஒன்றாக இணைத்தால் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனவே நாங்கள் VGSOM மற்றும் EE ஐ ஒன்றாக இணைக்கிறோம் எனவே இப்போது அவர்களிடம் 500 பிளஸ் 500 உள்ளது அதாவது 1000 ஹோஸ்ட்கள் உள்ளன மேலும் அந்த 1000 ஹோஸ்ட்களை உரையாற்ற ஹோஸ்ட் முகவரிஇடத்தில் 10 பிட் போதுமானது இப்போது மீதமுள்ள 2 பிட் மூலம் நீங்கள் எப்போதும் அதை இரண்டு வெவ்வேறு சப்நெட்களாக பிரிக்கலாம் எனவே நாங்கள் இங்கே என்ன செய்கிறோம் இந்த திசைவிக்கு இடையில் இந்த கூடுதல் திசைவியை இங்கு வைக்கிறோம் இந்த முழு சப்நெட்டையும் இந்த இரண்டு சப்நெட்டுகளின் கலவையாக இந்த முழு சப்நெட்டையும் ஒரு முழு குறிப்பு நேரம் 1450 நெட்வொர்க்காகக் கருத எனக்கு உதவுகிறது எனவே இப்போது எனக்குத் தேவை இதை இங்கிருந்து மூன்று சப்நெட்டுகளாகப் பிரிக்கத் தேவையில்லை அதை இரண்டு சப்நெட்டுகளாகப் பிரிக்க வேண்டும் மேலும் 2 பிட்டைப் பயன்படுத்தி அதை இரண்டு சப்நெட்களாகப் பாதுகாப்பாகப் பிரிக்க முடியும் எனவே இப்போது நான் என்ன செய்ய முடியும் சிஎஸ்இக்கு 11 பிட்கள் விஜிஎஸ்ஓஎம் பிளஸ் இஇ ஆகியவை தேவை அவை 10 பிட்கள் தேவை எனவே 11 பிட்களுடன் நான் எல்லா ஹோஸ்டுக்கும் சேவை செய்ய முடியும் எனவே நான் அதை என்ன செய்கிறேன் இது எனது அசல் பிணைய முகவரி203 டாட் 110 டாட் 0 டாட் 0 ஸ்லாஷ் 19 எனவே 19 உடன் இது எனது பிணைய முகவரிஇடம் வரை உள்ளது மேலும் இந்த எக்ஸ் நாம் ஹோஸ்டாகவும் சப்நெட்டாகவும் பயன்படுத்தலாம் எனவே இந்த இரண்டு பிட்களையும் எடுத்துக்கொள்கிறோம் எனவே இந்த இரண்டு பிட்டைப் பயன்படுத்தி அதை இரண்டு வெவ்வேறு சப்நெட்டுகளாகப் பிரிக்கிறோம் ஒரு சப்நெட் சிஎஸ்இக்கு மற்றொரு சப்நெட் இந்த விஜிஎஸ்ஓஎம் பிளஸ் இ எனவே சிஎஸ்இ நெட்வொர்க்கைக் குறிக்க 1 0 ஐப் பயன்படுத்துவோம் எனவே இந்த இரண்டு பிட்களின் இடத்தில் எனவே நான் இங்கே 1 0 ஐப் பயன்படுத்தினால் சிஎஸ்இ நெட்வொர்க்கில் உள்ள அனைத்து ஹோஸ்ட்களையும் உரையாற்ற இந்த 8 பிளஸ் 3 11 பிட்கள் உள்ளன எனவே சிஎஸ்இ நெட்வொர்க்கிற்கான எனது ஐபி முகவரி 203 டாட் 110 டாட் 16 டாட் 0 ஸ்லாஷ் ஆகிறது இப்போது நான் இங்கே இரண்டு பிட்களை பிணைய முகவரிஇடத்தில் எடுத்துள்ளேன் எனவே இது 19 பிளஸ் 2 ஆக 21 ஆகிறது GSOM பிளஸ் EE நெட்வொர்க் முகவரி அது அவ்வாறு ஆகிறது இந்த 2 பிட்களை நான் அவற்றை 0 1 ஆக உருவாக்குகிறேன் எனவே நான் இங்கே அனைத்து 0 கள் மற்றும் அனைத்து 1 களையும் தவிர்க்கிறேன் எனவே சூப்பர்நெட்டின் சப்நெட்டுகளின் கலவையான VGSOM பிளஸ் EE நெட்வொர்க் அவற்றுக்கு 203 டாட் 110 டாட் 8 டாட் 0 ஸ்லாஷ் 21 எனவே 8 டாட் 0 ஏனெனில் இந்த 0 இந்த 1 பின்னர் மீண்டும் அனைத்தும் எக்ஸ் இடத்தில் 0 வி ஒரு குறிப்பிட்ட சப்நெட்டுக்கான பிணைய முகவரியைப் பெறுவதற்கான வழி எனவே VGSOM பிளஸ் EE நெட்வொர்க்கிற்கான இந்த முகவரியைப் பெறுகிறோம் இப்போது எனவே இது எங்கள் காட்சி எனவே இது எனது முழு முகவரிக் குளம் இந்த முழு முகவரிபூல் நான் இரண்டு சப்நெட்டுகளாக பிரித்துள்ளேன் ஒரு சப்நெட் சிஎஸ்இக்கு செல்கிறது இரண்டாவது சப்நெட் விஜிஎஸ்ஓஎம் பிளஸ் இஇக்கு செல்கிறது இப்போது இந்த இரண்டாவது சப்நெட் மீண்டும் இந்த திசைவிக்குப் பிறகு அதைப் பிரிக்க வேண்டும் எனவே நான் இங்கே வைத்திருக்கும் இந்த இடைநிலை சூப்பர்நெட்டிங் திசைவி எனவே இந்த திசைவிக்குப் பிறகு நான் மீண்டும் இந்த முகவரிபூலை இரண்டு வெவ்வேறு சப்நெட்டுகளாக பிரிக்க வேண்டும் ஒரு சப்நெட் VGSOM க்கு மற்றொரு சப்நெட் EE க்கு எனவே இங்கே நாம் நன்றாகக் காண்கிறோம் 21 பிட்கள் பிணைய முகவரி இடத்திற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன எனவே என்னிடம் 11 பிட் மொத்தம் 11 பிட்கள் உள்ளன எனவே மொத்தம் 11 பிட்கள் மீதமுள்ளன மற்றும் VGSOM க்கு 9 பிட்கள் தேவை மற்றும் இரட்டை E க்கு 9 பிட்கள் தேவை எனவே எனது வாழ்க்கை இங்கே எளிது எனவே இப்போது VGSOM க்கு 9 பிட்கள் தேவை EE க்கு 9 பிட்கள் தேவை இது எனது பிணைய முகவரி எனவே இந்த நெட்வொர்க் முகவரி இந்த இரண்டு பிட்களும் விஜிஎஸ்ஓஎம் பிளஸ் இஇ நெட்வொர்க்கின் கலவையை உருவாக்க சப்நெட்டிங் முந்தைய கட்டத்தில் ஏற்கனவே பயன்படுத்தினேன் இப்போது அடுத்த இரண்டு பிட்களைப் பயன்படுத்துகிறோம் எனவே இந்த அடுத்த இரண்டு பிட்களைப் பயன்படுத்தி VGSOM நெட்வொர்க் மற்றும் EE நெட்வொர்க்கை நான் வேறுபடுத்திப் பார்க்க முடியும் எனவே VGSOM நெட்வொர்க்கைப் பொறுத்தவரை நான் ஒரு பிணைய ஐபி 1 ஐ தருகிறேன் மேலும் EE நெட்வொர்க்கிற்கு இந்த எக்ஸ்எக்ஸ் குறிப்பு நேரம் 1843 இடத்திற்கு 0 1 நெட்வொர்க் ஐபி தருகிறேன் அதன்படி நான் VGSOM நெட்வொர்க் முகவரியை 203 டாட் 110 டாட் 12 டாட் 0 ஸ்லாஷ் 23 ஆகப் பெறுகிறேன் முன்பு இது 21 ஆக இருந்தது நான் ஹோஸ்டிலிருந்து 2 பிட் எடுத்து நெட்வொர்க்கில் வைக்கிறேன் எனவே சப்நெட் மாஸ்க் 23 ஆகிறது மின் நெட்வொர்க் அது மீண்டும் 203 புள்ளி 110 புள்ளி 10 புள்ளியிடப்பட்ட தசம வடிவத்தில் டாட் 0 ஸ்லாஷ் 23 ஆக மாறுகிறது எனவே அந்த வழியில் இப்போது நான் சப்நெட்டிங் மற்றும் சூப்பர்நெட்டிங் உதவியுடன் எனக்கு வழங்கப்பட்ட இந்த முழு ஐபி முகவரி இடத்தையும் இரண்டு வெவ்வேறு சப்நெட்களாக விநியோகிக்க முடிகிறது எனவே மூன்று வெவ்வேறு சப்நெட்டுகளை ஒரு படிநிலை வழியில் விநியோகிக்க முடியும் எனவே ஆரம்பத்தில் நாம் அதை இரண்டு வெவ்வேறு சப்நெட்டுகளாகப் பிரிக்கிறோம் அங்கு நான் ஒரு பக்கத்தில் சி இ மற்றும் மற்றொரு பக்கத்தில் வி எம் பிளஸ் இ அடுத்த கட்டத்தில் ஐபி முகவரியின் இரண்டாவது நிலை விஜிஎஸ்ஓஎம் நெட்வொர்க் மற்றும் ஈஇ நெட்வொர்க்குடன் பிரித்துள்ளேன் எனவே ஒரு படிநிலை வழியில் உங்கள் நிறுவனத்திற்கான ஐபி முகவரிகளின் தொகுப்பைப் பெற்றவுடன் அதை நீங்கள் பல மோலார் சப்நெட்களாகப் பிரிக்கலாம் மேலும் ஐபி முகவரிகளை தனிப்பட்ட சப்நெட்டுகளுக்கு ஒதுக்கலாம் ஆரில் மற்றொரு சுவாரஸ்யமான உண்மை உள்ளது ஏனென்றால் இந்த வகையான நிலையான வர்க்க எல்லை எங்களிடம் இல்லை நாம் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் மாறி நீள சப்நெட்டிங் எனப் பயன்படுத்தலாம் எனவே மாறி நீள சப்நெட்டிங் எனப்படும் ஒன்றைப் பயன்படுத்துகிறோம் இந்த மாறி நீளம் சப்நெட்டிங் என்றால் என்ன எனவே இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் முந்தைய எடுத்துக்காட்டில் இந்த குறிப்பிட்ட உதாரணத்தை நீங்கள் கவனித்தால் இங்கே உண்மையில் ஒரு நிலையான நீள சப்ளிட்டிங் எனப்படும் ஒன்றைப் பயன்படுத்துகிறோம் எனவே நாங்கள் என்ன செய்கிறோம் இந்த முழு விஷயத்தையும் இரண்டு சப்நெட்களாக உடைக்கும்போதெல்லாம் இரண்டு சப்நெட்டுகளுக்கும் ஸ்லாஷ் 21 ஐ நெட்மாஸ்காக பயன்படுத்துகிறோம் இதேபோல் இரண்டாவது கட்டத்தில் நாங்கள் அதை VGSOM மற்றும் EE ஆகப் பிரிக்கிறோம் இரண்டு நிகழ்வுகளுக்கும் 23 சம நீளம் அல்லது ஒத்த நீளம் அல்லது நிலையான நீள சப்நெட் சப்நெட் மாஸ்க் அல்லது நெட்மாஸ்க் ஆகியவற்றைக் குறைக்கிறோம் ஆனால் இந்த வகையான நிலையான நீள சப்நெட் முகமூடியைப் பயன்படுத்த சிஐடிஆர் உங்களை கட்டுப்படுத்தாது நீங்கள் எப்போதும் மாறி நீள சப்நெட் மாஸ்கைப் பயன்படுத்தலாம் அதாவது ஒரு சப்நெட்டுக்கு நீங்கள் நீளம் n இன் சப்நெட் மாஸ்க் வைத்திருக்கலாம் அதே நெட்வொர்க்கின் கீழ் மற்றொரு சப்நெட்டுக்கு நீங்கள் சொல்லும் நீளத்தின் சப்நெட் மாஸ்க் இருக்க முடியும் குறிப்பு நேரம் 2131 மீ இது n இலிருந்து வேறுபட்டது எனவே இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுக்கு மாறி நீள சப்நெட் மாஸ்கை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் மாறி நீளம் சப்நெட் மாஸ்க் எனவே மாறி நீள சப்நெட் முகமூடியின் உதாரணத்தைப் பார்ப்போம் எனவே உங்களுக்கு வழங்கப்பட்ட உங்கள் பிணைய ஐபி 202 டாட் 110 ஸ்லாஷ் 0 ஸ்லாஷ் 0 ஸ்லாஷ் 20 என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது இதன் மூலம் நெட்வொர்க் ஐபி நெட்வொர்க் முகவரிவிண்வெளி நெட்வொர்க் முன்னொட்டில் 20 பிட் உள்ளது எனவே ஹோஸ்ட்களுக்கு 12 பிட்கள் உள்ளன ஹோஸ்டுக்கு உங்களிடம் 12 பிட்கள் இருக்கிறதா என்று பாருங்கள் அதாவது 2 சக்தி 12 மைனஸ் 2 க்கு நீங்கள் ஆதரிக்கலாம் இந்த ஹோஸ்டின் பல எண்ணிக்கை அதாவது 1024 மைனஸ் 2 1022 ஹோஸ்டுக்கு சமம் இப்போது நீங்கள் அதை மூன்று வெவ்வேறு சப்நெட்களாக சப்நெட் 1 உடன் 1000 ஹோஸ்ட்களையும் சப்நெட் 2 500 ஹோஸ்ட்களையும் சப்நெட் 3 ஐ மேலும் 500 ஹோஸ்ட்களையும் பிரிக்க விரும்புகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது இதுபோன்றால் சப்நெட் 1 க்கு உங்களுக்கு 10 பிட்கள் தேவை ஏனென்றால் 2 க்கு 2 சக்தி 1024 க்கு சமம் சப்நெட் 2 க்கு உங்களுக்கு 9 பிட்கள் தேவை சப்நெட் 3 க்கு மீண்டும் 9 பிட்கள் தேவை இப்போது சப்நெட்டிங் செய்வதற்கு நீங்கள் 10 பிட்களைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் உங்களிடம் 2 பிட்கள் மட்டுமே உள்ளன என்பதை இங்கே காணலாம் எனவே நீங்கள் அனைத்து சப்நெட்டுகளுக்கும் ஒரு நிலையான நீள சப்நெட் முகமூடியைப் பயன்படுத்த விரும்பினால் அதிகபட்ச எண்ணிக்கையிலான ஹோஸ்டான அனைத்து சப்நெட்டுகளுக்கும் 1000 ஹோஸ்டுக்கான ஏற்பாட்டை நீங்கள் வைத்திருக்க முடியும் இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்று உள்ளது சப்நெட்டுகள் எஸ் 1 எஸ் 2 மற்றும் எஸ் 3 எனவே அந்த ஒதுக்கீட்டில் ஹோஸ்ட் முகவரிபகுதிக்கு உங்களுக்கு 10 பிட்கள் தேவை மற்றும் பிணைய முன்னொட்டுக்கு 2 பிட்கள் மீதமுள்ளன அனைத்து பூஜ்ஜியங்களையும் ஒரு சப்நெட்டையும் தவிர்ப்பதன் மூலம் நெட்வொர்க் முன்னொட்டுக்கு 2 பிட்கள் மீதமிருந்தால் நீங்கள் அதை செய்ய முடியாது ஏனென்றால் 2 பிட்களுடன் நீங்கள் 0 0 மற்றும் 1 1 ஐ சப்நெட் முன்னொட்டாக தவிர்க்க வேண்டும் ஆனால் மாறி நீள சப்நெட் முகமூடியைப் பயன்படுத்தி நீங்கள் அதைச் செய்யலாம் எனவே அந்த மாறி நீள சப்நெட் மாஸ்க் என்னவாக இருக்கும் என் நெட்வொர்க் ஐபி இப்போது எஸ் 1 க்கு 202 டாட் 110 என்று சொல்லுங்கள் நான் என்ன செய்கிறேன் சப்நெட் மாஸ்க்கைக் குறிக்க 2 பிட்களை எடுத்துக்கொள்கிறேன் எனவே எஸ் 1 ஐப் பொறுத்தவரை நான் இந்த 2 பிட்களை எடுத்துக்கொள்கிறேன் பின்னர் மீதமுள்ள பிட்கள் ஹோஸ்ட் பிட்கள் நான் எழுதுகின்ற ஹோஸ்ட் பிட்கள் எக்ஸ் 1 2 3 4 டாட் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ் எக்ஸ் எனவே இவை எஸ் 1 க்கான பிணைய முகவரியாக இருக்கலாம் இப்போது இங்கே நாம் என்ன செய்கிறோம் என் நிகர முகமூடி முன்பு 20 ஆக இருந்தது நான் 2 பிட்களை எடுத்துக்கொள்கிறேன் எனவே நெட்மாஸ்க் 22 பிட்களாக இருக்கலாம் இரண்டாவது வழக்கில் இந்த இரண்டு ஹோஸ்டுக்கு சிஐடிஆரில் ஆதரிக்கப்படும் இந்த மாறி நீள சப்நெட் முகமூடியின் உதவியுடன் நெட்மாஸ்காக ஸ்லாஷ் 22 ஐப் பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை எனவே நீங்கள் என்ன செய்ய முடியும் இங்கே நீங்கள் மூன்று பிட்களை எடுக்கலாம் எனவே நீங்கள் இந்த 3 பிட்களை எடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது என்னவென்று சொல்லட்டும் எனவே 202 டாட் 110 டாட் 1 0 1 பின்னர் நீங்கள் 1 2 3 4 5 6 7 8 டாட் 1 2 3 4 5 6 7 8 ஸ்லாஷ் 23 ஐ உங்கள் நிகர முகமூடியாக எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே இங்கே நான் 1 0 1 ஐ எடுத்துக்கொள்கிறேன் ஆனால் நான் 1 0 1 ஐ எடுக்கும்போதெல்லாம் சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் இது 1 0 1 எனவே இந்த 0 1 இந்த 1 0 இன் முன்னொட்டு அல்ல எனவே இந்த 1 ஐ நீங்கள் எடுத்துக் கொண்டால் 0 1 0 நீங்கள் 1 0 1 ஐ எடுப்பதற்கு பதிலாக 0 0 1 0 என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் நீங்கள் 0 1 0 ஐ எடுத்துக் கொண்டால் 0 1 0 சப்நெட் S1 இன் ஹோஸ்டாக இருக்கலாம் இதனால் நாம் எடுக்கக்கூடாது எனவே நாம் 0 1 0 ஐ எடுக்கக்கூடாது எனவே பிராந்தியத்தின் முன்னொட்டாக மாறாத ஒன்றை நாம் எடுக்க வேண்டும் இதேபோல் எஸ் 3 க்கு நான் சப்நெட்டை 1 1 0 ஸ்லாஷ் 1 0 0 10 ஸ்லாஷ் 23 ஆக உருவாக்க முடியும் எனவே இந்த மாறி மற்றும் சப்நெட் மாறி மற்றும் சப்நெட் மாஸ்க் ஆகியவற்றைப் பயன்படுத்துவதன் மூலம் ஸ்லாஷ் 22 ஐ இங்கே சப்நெட் மாஸ்காகப் பயன்படுத்துகிறேன் ஸ்லாஷ் 23 இங்கே சப்நெட் மாஸ்க் போல பின்னர் மீண்டும் 23 ஐ சப்நெட் மாஸ்காக குறைக்கவும் இந்த ஐபி ஒதுக்கீடு சிக்கலை என்னால் தீர்க்க முடியும் இது இந்த நிலையான நீள சப்நெட் முகமூடியால் சாத்தியமில்லை எனவே இது சிஐடிஆரின் நன்மைகளில் ஒன்றாகும் எனவே நான் இன்று விவாதித்த இந்த எடுத்துக்காட்டுகள் ஒரு பிணையத்தில் ஒரு ஹோஸ்டின் இந்த ஐபிவி 4 முகவரித் திட்டத்தைப் பயன்படுத்தி ஒரு இயந்திரத்திற்கு ஐபி ஒதுக்கீட்டை எவ்வாறு திறம்பட செய்ய முடியும் என்பது குறித்த ஒரு யோசனையை இந்த எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு வழங்குகின்றன இந்த ஐபி வரிசைமுறையை கருத்தில் கொள்வதன் மூலம் நெட்வொர்க் முகவரியின் இந்த கருத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் இது ஒரு பிணையத்தை தனித்துவமாக அடையாளம் காணும் பின்னர் ஹோஸ்ட் முகவரி அந்த நெட்வொர்க்கிற்குள் ஒரு ஹோஸ்டை தனித்தனியாக அடையாளம் காணும் எனவே இந்த முகவரிவரிசைமுறை என்ற கருத்தை ஒரு நெட்வொர்க்கில் உள்ள அனைத்து ஹோஸ்டுக்கும் தனித்துவமான முகவரிகள் அல்லது தனித்துவமான ஐபிவி 4 முகவரிகளை வழங்குவோம் அடுத்த வகுப்பில் சிஐடிஆர் ரூட்டிங் பொறிமுறையை பார்ப்போம் இது இந்த ஐபிவி 4 முகவரியைப் பயன்படுத்துவதன் மூலம் பயன்படுத்தப்படுகிறது நெட்வொர்க் முகவரி மொழிபெயர்ப்பு எனப்படும் ஒரு கருத்தின் உதவியுடன் ஐபிவி 4 முகவரிகளை எவ்வாறு திறம்பட பயன்படுத்த முடியும் என்பதையும் நாங்கள் பார்ப்போம் ஐபி பதிப்பு 6 இன் கருத்தை நாங்கள் சுருக்கமாகப் பார்க்கிறோம் மேலும் ஒரு ஐபிவி 6 என்றால் என்ன இந்த ஐபிவி 4 முகவரிகளிலிருந்து இது எவ்வாறு வேறுபடுகிறது என்பதைப் பற்றிய ஒரு சிறிய கண்ணோட்டத்தை உங்களுக்கு தருகிறோம் சுவாரஸ்யமாக இது உண்மையில் இந்த ஐபிவி 6 முகவரியின் கணினி வலையமைப்பின் மிகப்பெரிய தோல்வியாகும் ஆனால் அந்த தோல்விக்கு காரணம் என்ன என்பதை நாங்கள் விவாதிப்போம் அது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் எனவே இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி அடுத்த வகுப்பின் போது மீண்டும் சந்திப்போம்